இந்த சொற்பொழிவில் ப்ரொஜெக்ட்டிவ் ஸ்பைஸ் மாற்றம் பற்றி விவாதிப்போம் எனவே ஒரு ப்ரொஜெக்ட்டிவ் ஸ்பைஸ் பொருள் என்ன என்பதை வரையறுப்போம் முதலாவதாக ஒரு ப்ரொஜெக்ட்டிவ் ஸ்பைஸ் என்பது ஒரு திட்டவட்டமான இடத்தில் ஒரு புள்ளியை மற்றொரு திட்டவட்டமான இடமாக மாற்றுவதாக கூறுகிறது இந்த மாற்றம் தலைகீழாக இருக்க வேண்டும் மேலும் இது ஒவ்வொரு 3 புள்ளிகளின் ஒற்றுமையையும் பாதுகாக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரே வரியில் லை சொல்லும் மூன்று புள்ளிகள் உங்களிடம் உள்ளன பின்னர் நீங்கள் அந்த புள்ளிகளை மாற்றினால் அவை ஒரே வரியில் லை சொல்ல வேண்டும் ஒரு வரியில் அந்த ப்ரொபேர்ட்டி மூன்று புள்ளிகளின் எந்த ஜோடிக்கும் திருப்தி அளிக்க வேண்டும் பின்னர் மூன்று புள்ளிகளின் மூன்று மடங்கு பின்னர் இந்த மாற்றம் ப்ரொஜெக்ட்டிவ் மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது நாம் இங்கு வழங்கக்கூடிய ஒரு அடையாள விளக்கம் உள்ளது இந்த குறிப்பிட்ட உள்ளமைவை நீங்கள் கருதுகிறீர்கள் இங்கே நாம் மூன்று புள்ளிகள் இருப்பதைக் காட்டியுள்ளோம் அவை ஒரு குறிப்பிட்ட வரியில் கிடக்கின்றன அவை வெவ்வேறு வண்ணங்களால் காட்டப்படுகின்றன நீங்கள் ஒரு மாற்றத்தைக் கருதுகிறீர்கள் மீண்டும் அவற்றின் நிறம் மற்றொரு இடத்தில் தொடர்புடைய மாற்றத்தைக் காட்டுகிறது மற்றும் அவை மேப்பிங் செய்கின்றன அவை இந்த அம்புகளால் காட்டப்படுகின்றன அவை ஒன்றுக்கு ஒன்று மேப்பிங் அவை தலைகீழ் மேலும் அந்த கோடுகள் கோலைனியர் என்பதால் அவை உருமாறும் இடத்திலும் கோலைனியர் ஆக இருக்க வேண்டும் புள்ளிகளின் ஒவ்வொரு உள்ளமைவிற்கும் இந்த பண்புகள் திருப்தி அளிக்கும்போது இது ஒரு திட்டவட்டமான மாற்றமாகும் இந்த மாற்றத்தின் பல்வேறு எடுத்துக்காட்டுகள் இங்கே எடுத்துக்காட்டாக ஒருங்கிணைப்பு மாநாட்டின் மாற்றம் ஒரு பிளான் விளக்கப்பட்ட ஒரு புள்ளி இங்கே பிளான் காட்டப்பட்டு மற்றொரு பிளான் ஒரு புள்ளி x உடன் பொருத்தப்பட்டிருக்கும் இந்த குறிப்பிட்ட வழக்கை நீங்கள் கருதுகிறீர்கள் எனவே இந்த இரண்டு புள்ளிகளும் ஒவ்வொரு புள்ளியும் இந்த பிளான் ஒவ்வொரு புள்ளிக்கும் இந்த பிளான் ஒரு தொடர்புடைய புள்ளி உள்ளது அவை இந்த வடிவியல் விதியால் தொடர்புடையவை இந்த விஷயத்தில் கணிப்புகளின் மையமாக இருக்கும் ஒருங்கிணைப்பின் மையத்துடன் அந்த புள்ளியை இணைக்கும் ஒரு கதிரை நான் வரைந்தால் நீங்கள் காண்பீர்கள் அதாவது நீங்கள் மாற்றியமைக்கப்பட்ட புள்ளியைப் பெறுவீர்கள் எனவே இந்த குறிப்பிட்ட உள்ளமைவுடன் இந்த இடத்தின் ஒவ்வொரு புள்ளியும் இந்த இடத்தின் மற்றொரு புள்ளியுடன் பொருத்தப்படுவதை நீங்கள் காணலாம் இது இரு பரிமாண ப்ரொஜெக்ட்டிவ் ஸ்பைஸ் ஒருங்கிணைப்பு இருக்கலாம் எனவே ஒருங்கிணைப்பு அச்சு வெவ்வேறு நோக்குநிலைகளில் இருக்கலாம் அவை மறைமுக முப்பரிமாண இடத்தின் அதே ஒருங்கிணைப்பு அச்சுக்கு இணையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை இது திட்டத்தின் குறிப்பிட்ட நிகழ்வுகளை குறிக்கிறது அவர்கள் குறிப்பிட்ட விமானத்தில் வெவ்வேறு ஒருங்கிணைப்பு வரையறைகளைக் கொண்டிருக்கலாம் எனவே இந்த புள்ளியின் பிரதிநிதித்துவத்தை நான் மீண்டும் ஒரு நியமன பிரதிநிதித்துவத்தையும் இந்த பிரதிநிதித்துவத்தையும் பயன்படுத்தினால் அவை தொடர்புடையவை என்பதை நாம் காணலாம் அவை ஒரு மாற்றத்தால் தொடர்புடையவை என்பதை நாம் அவதானிக்கலாம் இது ஒரு திட்டமாற்ற மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது இந்த மாற்றத்தின் வடிவம் என்ன என்பதை பின்னர் பார்ப்போம் எனவே இது ஒரு எடுத்துக்காட்டு ஏனென்றால் நான் எந்த வரியையும் கருத்தில் கொண்டால் இந்த வரியும் ஒரு வரியாக திட்டமிடப்படும் அதாவது உருமாற்றத்திற்குப் பிறகு அந்த வரியில் கிடக்கும் அனைத்து புள்ளிகளும் ஒரு நேர் கோட்டில் கிடக்கின்றன எனவே அவை ப்ரொஜெக்ட்டிவ் உருமாற்றத்தின் மூன்று நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்கின்றன அதனால்தான் இது ப்ரொஜெக்ட்டிவ் மாற்றத்திற்கான ஒரு சந்தர்ப்பமாகும் எனவே அச்சுகளின் சுழற்சி அளவின் மாற்றம் பிளானர் ஒருங்கிணைப்பு அமைப்பில் தோற்றத்தின் மொழிபெயர்ப்பு போன்ற இந்த ப்ரொஜெக்ட்டிவ் மாற்றத்திற்கு இன்னும் பல எடுத்துக்காட்டுகள் இருக்கலாம் எனவே ஒவ்வொரு செயல்பாடும் உருமாறும் புள்ளிகளுக்கான வேறுபட்ட ஒருங்கிணைப்புகளை உங்களுக்கு வழங்கும் ஆனால் அவை கோலைனரிட்டியின் பண்புகளையும் உருமாற்றத்தின் தலைகீழ் தன்மையின் பண்புகளையும் ஒன்றிலிருந்து ஒரு வரைபடத்திற்கு மாற்றுவதையும் இறுதியாக அவை புள்ளிகள் 2 டி ப்ரொஜெக்ட் ப்ரொஜெக்டிவ் ஸ்பைஸ் கிடக்கின்றன இன்னும் எடுத்துக்காட்டுகள் இருக்கலாம் இது மற்றொரு எடுத்துக்காட்டு அங்கு நீங்கள் ஒரு அச்சைப் பற்றிய உங்கள் கணிப்புகளின் பிளான் சுழற்றுகிறீர்கள் மேலும் இந்த சுழற்சியால் தொடர்புடைய இரண்டு பிளான் நீங்கள் கருதுகிறீர்கள் மேலும் இந்த குறிப்பிட்ட பிளான் மைய தோற்றம் மற்றும் மையத்தின் வழியாக செல்லும் ஒரு கதிரைக் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த பிளான் உள்ள குறுக்குவெட்டு புள்ளிகள் அவை உங்களுக்கு தொடர்புடைய பரிமாற்ற புள்ளியை தருகின்றன இதேபோல் வேறு சில எடுத்துக்காட்டுகளும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன இந்த விஷயத்தில் இந்த புள்ளியும் இந்த புள்ளியும் அவை உருவாகின்றன என்ற இந்த விதியால் தொடர்புடையவை அவை இரண்டு வெவ்வேறு திட்ட மையங்களைக் கொண்டுள்ளன ஆனால் அவை ஒரு குறிப்பிட்ட பிளானர் மேற்பரப்பில் ஒரே புள்ளியை இணைக்கும் கதிர்களால் உருவாகின்றன எனவே இங்கே எந்த நேர் கோடும் இந்த பிளானர் மேற்பரப்பில் உள்ள எந்தவொரு வரியும் அவர்கள் இங்கே லை என்று திட்டமிடப்படும் அதாவது அனைத்து கோலைனியர் புள்ளிகளும் திட்டவட்டமான உருமாற்றத்தின் நிலைமைகளை பூர்த்திசெய்யும் உருமாறும் இடத்தில் உள்ள மற்றொரு கோலைனியர் புள்ளிகளுடன் பொருத்தப்படும் இந்த விஷயத்தில் நிழல் உருவாவதையும் நீங்கள் காணலாம் இது திட்டவட்டமான மாற்றத்திற்கான ஒரு நிகழ்வாகும் ஏனென்றால் அதே பண்புகளின் தொகுப்பு இங்கே உண்மை எனவே இந்த உருமாற்றத்தின் வடிவம் என்னவாக இருக்கும் என்பதைப் பற்றி விவாதிப்போம் சுவாரஸ்யமாக ஒரே ஒரு வடிவம் மட்டுமே சாத்தியமாகும் மேலும் மிக எளிய நேர்கோட்டுக்கு அதைத்தான் நாம் இங்கே கண்டுபிடிப்போம் நான் குறிப்பிட்டுள்ளபடி இது நேரியல் இது தலைகீழாக இருக்கும் இது திட்டவட்டமான உருமாற்றத்தின் சொத்திலிருந்து மற்றும் படிவம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது கீழே காட்டப்பட்டுள்ளபடி நேரியல் வடிவத்தில் இது ஒரு மேட்ரிக்ஸ் என்பதை நீங்கள் காணலாம் இது ஒரு தலைகீழ் மேட்ரிக்ஸாக இருக்க வேண்டும் மேலும் இது ஒரு புள்ளியை தனித்துவமாக வரைபடமாக்குகிறது 3 திசையன் மூலம் குறிப்பிடப்படும் மற்றொரு புள்ளியின் மற்றொரு தொகுப்பு சுருக்கமாக இந்த உருமாற்ற மேட்ரிக்ஸை H என்ற குறியீட்டால் பெரும்பாலும் எங்கள் விரிவுரையில் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் ஒரு மேட்ரிக்ஸைக் குறிக்கும் இந்த பிரதிநிதித்துவம் இருக்கும் என்பதைக் காண்போம் தைரியமான கடிதத்தின் மூலம் நெடுவரிசை திசையன்கள் இவைதான் எனவே இங்கு மாற்றும் மேட்ரிக்ஸ் H அதற்கு சமமானதாகும் அதே உறவை அளவிடக்கூடிய மதிப்பின் இந்த பெருக்கத்தால் குறிக்க முடியும் ஏனெனில் ஒரு புள்ளியும் அது திட்டவட்டமான இடத்திலும் அதே புள்ளியாகும் எனவே எந்தவொரு அளவிடல் மாறிலி மூலமாகவும் என்னால் பெருக்க முடியும் உருமாற்ற மேட்ரிக்ஸ் எந்தவொரு அளவீட்டு மாறிலியையும் பெருக்க முடியும் அது எனக்கு அதே உருமாற்ற மேட்ரிக்ஸையும் தரும் அதாவது உருமாற்ற அணி தானே திட்டவட்டமான இடத்தின் ஒரு உறுப்பு எனவே இந்த உண்மையின் காரணமாக இந்த குறிப்பிட்ட மேட்ரிக்ஸுக்கு 8 டிகிரி சுதந்திரம் உள்ளது ஏனென்றால் நான் குறிப்பிட்டுள்ளபடி அவற்றில் ஒன்றை ஒரு அளவாகக் கருதலாம் மேலும் இந்த அளவின் விகிதத்தில் மற்ற எல்லா கூறுகளையும் நீங்கள் வெளிப்படுத்தலாம் எனவே மேட்ரிக்ஸில் 9 கூறுகள் திறம்பட உள்ளன ஆனால் அவற்றில் ஒன்று அளவிலான காரணியைக் குறிக்கும் எனவே 8 சுயாதீன அளவுருக்கள் உள்ளன அல்லது இந்த மேட்ரிக்ஸின் சுதந்திரத்தின் அளவு 8 ஆகும் இந்த மேட்ரிக்ஸ் ஹோமோகிராபி என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் இந்த மாற்றம் ஹோமோகிராபி என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் இந்த அணி ஹோமோகிராபி மேட்ரிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது எனவே Hx ஒற்றுமையை பாதுகாக்கிறது நாம் மிக எளிதாக சரிபார்க்க முடியும் இந்த இடத்தில் ஒரு வரியை இரு பரிமாண திட்டவட்டமான இடமாகக் கருதுவோம் இந்த வரியில் ஒரு புள்ளி x இந்த புள்ளி திருப்தி உறவை திருப்தி செய்கிறது இவற்றை நான் எழுத முடியும் அதை நீங்கள் இங்கே காணலாம் இது நாங்கள் இங்கே பயன்படுத்தும் ஒரு தந்திரமாகும் இதை ஒரு அடையாள அணி என்று நாம் கருதலாம் எனவே இந்த அடையாள மேட்ரிக்ஸை இதற்கு பதிலாக மாற்றலாம் பின்னர் மேட்ரிக்ஸ் உருமாறும் விதியைப் பயன்படுத்துவதன் மூலம் நாம் செய்ய முடியும் என்று எழுதலாம் எனவே இந்த அளவை ஒரு புதிய வரியாகக் கருதலாம் எனவே அதைத்தான் நான் குறிப்பிடுகிறேன் இவை ஒரு வரியைப் போல குறிக்கின்றன இந்த வரியில் இந்த மாற்றப்பட்ட புள்ளிகள் லை எனவே மாற்றப்பட்ட இடத்தில் இந்த வரி அவர்கள் வரிசையில் இருக்கும் அனைத்து புள்ளிகளும் இப்போது கிடக்கின்றன எனவே இது ஒரு சுருக்கம் எனவே ஒரு மாற்றப்பட்ட வரி எனவே இது Hx எவ்வாறு ஒற்றுமையை பாதுகாக்கிறது என்பதைக் காட்டுகிறது ஆனால் H என்பது ஹோமோகிராஃபியின் ஒரே வடிவம் என்பதைக் காண்பிப்பது கடினம் இது இந்த குறிப்பிட்ட பாடத்தின் நோக்கத்தில் இல்லை எனவே H என்பது ஹோமோகிராஃபியின் ஒரே வடிவம் என்ற உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் மேலும் இந்த குறிப்பிட்ட உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் H கணக்கிடுவதில் சில நன்மைகள் உள்ளன இதுவும் உண்மைதான் நீங்கள் அதை நிரூபிக்க முடியும் என்று நான் குறிப்பிட்டது போல ஆனால் அந்த ஆதாரம் இங்கே விவாதிக்கப்படவில்லை ஏனெனில் அதற்கு ஒரு சிக்கலான வாதங்கள் தேவைப்படுகின்றன

எனவே இந்த உண்மையின் தாக்கங்கள் என்னவென்றால் ஒரு ஹோமோகிராபி இருந்தால் ஒரு தனித்துவமான H உள்ளது அது ஒரு தலைகீழ் அணி ஏனெனில் அதன் செயல்பாட்டு வடிவம் அறியப்படுகிறது ஏனென்றால் அது ஒரு அணி என்று எங்களுக்குத் தெரியும் அவை உறுப்புகள் மற்றும் ஒரு இயற்கணித வடிவத்தில் உறவுகளை விரிவாக்க முடியும் எனவே மதிப்பிடுவது எளிது H மற்றும் kH எனப்படும் H இன் எந்த அளவிடுதல் பெருக்கமும் நான் குறிப்பிட்டுள்ளபடி அவை சமமானவை H எண்ணிக்கை 8 ஆகும் எனவே இந்த ஹோமோகிராபி மேட்ரிக்ஸை எவ்வாறு கணக்கிட முடியும் என்பதை இப்போது பரிசீலிப்போம் கருத்தில் கொள்ளுங்கள் எங்களிடம் புள்ளி உள்ளன மேலும் ஒரு பொதுவான புள்ளி இந்த வடிவத்தில் குறிப்பிடலாம் அசல் இடத்தில் உங்களுக்கு ஒரு புள்ளி இருப்பதாகவும் உருமாறும் இடத்தில் அதனுடன் மாற்றப்பட்ட புள்ளி முதன்மையானது என்றும் அவற்றின் உறவு இந்த உண்மையால் வழங்கப்படுகிறது அல்லது திட்டவட்டமான உருமாற்ற உறவில் நீங்கள் கவனிக்க வேண்டும் இப்போது H ஐ கணக்கிட வேண்டும் இது கணக்கீட்டு சிக்கல் நான் குறிப்பிட்டுள்ளபடி 8 அறியப்படாதவை உள்ளன ஏனெனில் 8 அறியப்படாதவை மற்றும் ஒரு குறிப்பிட்ட புள்ளி வழங்கினால் நீங்கள் இரண்டு இன்டெபேன்டென்ட் சமன்பாடுகளை மட்டுமே பெற முடியும் இந்த இரண்டு இன்டெபேன்டென்ட் சமன்பாடுகளையும் எவ்வாறு பெறுவோம் என்று பார்ப்போம் இந்த குறிப்பிட்ட உண்மையை கருத்தில் கொள்வோம் இரு பரிமாண உண்மையான ஒருங்கிணைப்பு இடத்தை ஒரு விகிதமாக வெளிப்படுத்தலாம் என்பதை நீங்கள் காணலாம் இது அளவிலான காரணி மூலம் ஒரு பிரிவு எனவே ஒரே மாதிரியான ஒருங்கிணைப்பில் ஒரு பிரதிநிதித்துவம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இது இந்த பிரதிநிதித்துவத்திலிருந்து ஒரு இந்த படிவத்தால் வழங்கப்படுகிறது நீங்கள் தொடர்புடைய மேட்ரிக்ஸ் பெருக்கத்தைக் கொண்டிருப்பதால் எனவே மேட்ரிக்ஸ் பெருக்கல் உறவை நான் எழுதினால் இது மாற்றப்பட்ட ஒருங்கிணைப்பு இடமாகும் இது ஹோமோகிராபி மேட்ரிக்ஸால் பெருக்கப்படுகிறது அதன் கூறுகள் வழங்கப்படுகின்றன பின்னர் அசல் புள்ளிகள் இந்த சிக்கலில் அசல் இடத்தில் குறிப்பிடப்படுகின்றன எனவே இந்த எண்ணிக்கையில் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் காணலாம் எனவே இந்த குறிப்பிட்ட பிரதிநிதித்துவத்தில் இது கருதப்படுகிறது இந்த பிரதிநிதித்துவம் இதை நாங்கள் பரிசீலித்து வருகிறோம் இது சொல்வது போல் கருதப்படுகிறது நான் எடுத்துக்கொள்வேன் அல்லது இது x y எனக் கருதப்படுகிறது மேலும் இது சொல்லுங்கள் இது சரி என்று சொல்லுங்கள் எனவே இதுதான் நாங்கள் இங்கு பயன்படுத்துகிறோம் என்று கூறுங்கள் அதனால் தான் எனவே நாங்கள் 1 ஆக எடுத்துக்கொள்கிறோம் இதுவும் இதுதான் என்று நாங்கள் கருதுகிறோம் இது இருக்கலாம் ஆனால் இது நாம் 1 ஆக எடுத்துக்கொள்கிறோம் ஏனெனில் இது இங்கே குறிக்கும் ஒரு அளவிலான காரணியாகும் எனவே இதை மேலும் கான்கிரீட் செய்ய சமன்பாட்டை மீண்டும் எழுதுகிறேன் எனவே இது இது இது சொல்லப்படுகிறது இது மேட்ரிக்ஸ் மற்றும் இது சரி எனவே அங்கிருந்து இந்த சமன்பாட்டைப் பெறலாம் இங்கிருந்து எண் மற்றும் வருவாய் வருவதைக் காணலாம் அதாவது இங்கிருந்து வருகிறது இந்த ஒருங்கிணைப்பு அல்லது வகுக்கப்பட்டிருந்தாலும் கூட உண்மையில் இங்கே காணப்பட்ட உண்மையான இடத்தில் ஒருங்கிணைப்பைப் பெறுவீர்கள்

இதேபோல் y ஒருங்கிணைப்பிற்கும் நாம் பெறலாம் அதாவது இந்த வடிவத்திலும் வெளிப்படுத்தலாம் எனவே இந்த இரண்டு உறவுகளையும் இந்த குறிப்பிட்ட உறவுகளிலிருந்து பெறுகிறோம் எனவே 8 தெரியாதவை உள்ளன எனவே 8 சமன்பாடுகளைப் பெற உங்களுக்கு 4 புள்ளிகள் குறைந்தது 4 புள்ளிகள் தேவை ஆனால் அளவுருக்களில் ஒன்று நாம் அறிந்த சில மதிப்புக்கு சமமாக அமைக்கலாம் பின்னர் நீங்கள் இந்த சிக்கலை தீர்க்க முடியும் எனவே இந்த சிக்கலை தீர்க்க குறைந்தபட்சம் 4 புள்ளி கடிதங்கள் தேவை இந்த படத்தை கருத்தில் கொண்டு இந்த குறிப்பிட்ட உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் முந்தைய விரிவுரையில் நாங்கள் காண்பித்த அதே படம் இதுதான் மேலும் அவை கிடைமட்ட கோடுகள் திட்டவட்டமான இடத்தில் கிடைமட்டமாக இல்லை என்பதை நீங்கள் காணலாம் ஏனெனில் அவை சாய்வாக தோற்றமளிக்கும் மற்றும் ஒரு வரையறுக்கப்பட்ட கட்டத்தில் சந்திப்பு அது மறைந்து போகும் புள்ளி நீங்கள் திட்டவட்டமான விலகலை அகற்ற விரும்பினால் கிடைமட்ட கோடு கிடைமட்டமாகவும் செங்குத்து கோடுகள் செங்குத்து போலவும் இருக்கட்டும் பின்னர் ஹோமோகிராஃபி என்ற கருத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை இங்கே காணலாம் எனவே தெரிந்த குர்டினட் உடன் ஒரு பிளான் 4 புள்ளிகளைத் தேர்ந்தெடுக்கிறோம் எனவே இந்த தேர்வை கவனியுங்கள் இங்கே நான் ஒரு குறிப்பிட்ட வரையறையை வரைவதன் மூலம் காட்டியுள்ளேன் ஆனால் நாம் எந்த 4 புள்ளிகளையும் தேர்ந்தெடுக்கலாம் இந்த விளிம்புகளின் இறுதிப் புள்ளிகள் இந்த புள்ளியை நாங்கள் தேர்ந்தெடுத்துள்ளோம் இந்த புள்ளி இங்கே இது ஒன்று மற்றும் இது ஒன்றை நாங்கள் தேர்ந்தெடுத்துள்ளோம் எனவே இவை தேர்ந்தெடுக்கப்பட்ட புள்ளிகள் பின்னர் உருமாறும் இடத்தில் இந்த வரிகளை நேராக்க விரும்புகிறோம் இதனால் அவை இணையாக இருக்கும் எனவே உருமாறும் இடத்தில் இந்த செவ்வகம் வேண்டும் இந்த நாற்கரமானது ஒரு செவ்வகம் போல இருக்க வேண்டும் அதாவது இந்த செவ்வகங்களின் ஒரு மூலையில் இந்த செவ்வகங்களின் அந்தந்த மூலையில் உள்ள புள்ளிகளுடன் இந்த புள்ளிகளை மேப்பிங் செய்வோம் எனவே இது நீங்கள் விரும்பும் ஒரு வகையான மேப்பிங் ஆகும் ஒருங்கிணைப்பு புள்ளி எங்களுக்குத் தெரியும் எனவே இந்த குர்டினட் நாங்கள் அறிவோம் மேலும் இந்த இடத்தின் குர்டினட் நாம் வரையறுக்க முடியும் மேலும் இந்த மூலையில் உள்ள புள்ளிகளின் குர்டினட் வரையறுக்கலாம் எனவே தொடர்புடைய புள்ளிகளின் தொடர்புடைய ஜோடியை நாங்கள் அறிவோம் எனவே அங்கிருந்து நீங்கள் சமன்பாடுகளை உருவாக்கலாம் ஏனென்றால் ஒவ்வொரு ஜோடி நிருபர்களும் ஒருங்கிணைத்தால் உங்களுக்கு இரண்டு சமன்பாடுகள் கிடைக்கும் எனவே எங்களுக்கு 8 சமன்பாடுகள் கிடைக்கும் இதைப் போலவே இது ஒரு ஜோடி சமன்பாடுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இதேபோல் நாம் மற்றொரு 4 ஜோடி சமன்பாடுகளை உருவாக்க முடியும் மேலும் நீங்கள் 8 சமன்பாடுகளைப் பெறுவீர்கள் மேலும் அவை அனைத்தும் உருமாற்ற மேட்ரிக்ஸின் அளவுருக்களைப் பொறுத்தவரை நேரியல் என்பதால் அதாவது H மேட்ரிக்ஸின் கூறுகள் நான் குறிப்பிட்டுள்ளபடி அவற்றில் ஒன்றை நீங்கள் ஒரு மதிப்பு 1 ஆக அமைக்கலாம் அந்த மதிப்பின் விகிதத்தில் அது மற்றவர்களை வெளிப்படுத்துகிறது ஏனென்றால் 9 கூறுகள் உள்ளன ஆனால் அவற்றில் ஒன்று அளவுகோல் உறுப்பு எனவே அளவுகோல் உறுப்பு என்று சொல்வோம் இதை 1 இல் அமைக்கலாம் பின்னர் அவற்றை நீங்கள் தீர்க்கலாம் நீங்கள் அவ்வாறு செய்தால் உருமாறும் இடத்தில் இந்த குறிப்பிட்ட படம் இப்படி இருக்கும் என்று நீங்கள் கூறலாம் அங்கு அவை நேர் கோடுகள் இன்னும் இணையாக இருக்கும் ஆனால் இந்த முறையை நீங்கள் பூஜ்ஜியமற்ற மதிப்பாக இருந்தால் இந்த முறை செயல்படும் ஆனால் அது ஒரு 0 என்று வைத்துக் கொள்ளுங்கள் எனவே அது ஒரு அளவிலான காரணியாக செயல்பட முடியாது என்று ஒரு எச்சரிக்கை உள்ளது அதற்காக நீங்கள் மற்றொரு உறுப்பைத் தேர்வு செய்ய வேண்டும் உண்மையில் இந்த குறிப்பிட்ட தடையை அகற்றக்கூடிய ஒரு முறை இருப்பதை நாங்கள் காண்போம் பொதுவாக எந்த வகையான ஹோமோகிராபி மேட்ரிக்ஸிற்கும் இது பொருந்தும் இங்கே உள்ள மற்றொரு சுவாரஸ்யமான பகுதி இங்குள்ள கேமராக்களின் எந்த அளவுத்திருத்தமும் உங்களுக்குத் தேவையில்லை என்பதைக் காணலாம் இது உங்கள் ஒருங்கிணைப்பு வரையறையாகும் இது இந்த திட்டவட்டமான விலகலை அகற்ற செய்கிறது எனவே இந்த கணக்கீடுகள் இன்னும் கொஞ்சம் விரிவாகக் கூறுகிறேன் இந்த வழக்கமான வழக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் இவை பாயிண்ட் கரெஸ்பாண்டென்ஸ்ஸ் நான் இந்த ஒருங்கிணைப்பை வரையறுத்துள்ளேன் இவை அசல் படத்தில் உள்ள புள்ளிகள் இது அசல் படத்தில் உள்ள புள்ளிகள் மற்றும் இது உருமாற்றங்களில் ஒரு புள்ளியாகும் இது ஒரு புள்ளியாகும் செவ்வகம் இந்த புள்ளி கடித தொடர்புகளைப் பயன்படுத்தி நான் இந்த 8 சமன்பாடுகளை உருவாக்க முடியும் பின்னர் இந்த சமன்பாட்டை இந்த குறிப்பிட்ட வடிவத்தில் மேட்ரிக்ஸ் வடிவத்தில் வசதியாக குறிப்பிடலாம் நான் அமைக்கும்போது அறியப்படாத அனைத்து அளவுருக்களும் இடது புறத்தில் இருக்கும் வகையில் உறுப்புகளை மறுசீரமைக்க முடியும் மற்றும் நிலையான சொற்கள் அவை வலது புறத்தில் நெடுவரிசை திசையனை உருவாக்குகின்றன எனவே இந்த மேட்ரிக்ஸின் தலைகீழ் மற்றும் இந்த நெடுவரிசை திசையனுடன் அந்த தலைகீழ் மேட்ரிக்ஸைப் பெருக்கினால் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இது போன்ற ஒரு ஹோமோகிராபி மேட்ரிக்ஸைப் பெறுவீர்கள் நான் ஹோமோகிராஃபியைப் பயன்படுத்தினால் இது ஒரு விரிவாக்கப்பட்ட வடிவத்தில் நான் இங்கே காண்பிக்கும் படத்தை நீங்கள் காணலாம் இந்த நுட்பத்தின் பயன்பாட்டை நீங்கள் காணலாம் இந்த ஹோமோகிராஃபி பயன்படுத்துவதன் மூலம் உரை இப்போது வசதியாக படிக்கப்படுகிறது எனவே இந்த ஹோமோகிராஃபி கணக்கிடக்கூடிய மற்ற முறை நேரடி நேரியல் மாற்ற முறை என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு பொதுவான முறையாகும் ஏனென்றால் உங்களுடையது 4 புள்ளி மட்டுமே வேலை செய்கிறது ஆனால் நீங்கள் அதிக எண்ணிக்கையிலான கரெஸ்பாண்டென்ஸ்ஸ் பெறலாம் மேலும் அது உங்கள் முறையை மிகவும் வலுவானதாக மாற்றக்கூடும் ஏனெனில் சத்தமில்லாத கரெஸ்பாண்டென்ஸ்ஸ் இருக்கலாம் மேலும் நீங்கள் கணக்கிட 4 புள்ளிகளை மட்டுமே பயன்படுத்தினால் உங்கள் ஹோமோகிராபி முடிவின் தரத்தை இரைச்சல் பெரிதும் பாதிக்கும் எனவே நீங்கள் 4 புள்ளிகளுக்கு மேல் அதிக எண்ணிக்கையிலான ஒரு முறையைப் பற்றி சிந்திக்கலாம் எனவே பொதுவாக இந்த குறிப்பிட்ட பிரதிநிதித்துவத்தால் எனது உருமாற்ற ஒருங்கிணைப்பு இடத்தை பிரதிநிதித்துவப்படுத்த விரும்புகிறேன் மேலும் உங்கள் ஹோமோகிராபி மேட்ரிக்ஸ் இந்த வடிவத்தில் குறிப்பிடப்படுவதைக் கருத்தில் கொள்ள விரும்புகிறேன் இந்த குறிப்பிட்ட சின்னத்தால் நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு திசையன் வடிவம் H இது ஒரு வரிசையை குறிக்கிறது இரண்டாவது வரிசையின் வரிசை மற்றும் மூன்றாம் வரிசையைக் குறிக்கும் இடமாற்றம் இது ஒரு மேட்ரிக்ஸ் பிரதிநிதித்துவம் என்பதைக் காண்க இவை அனைத்தும் வரிசை திசையன்கள் எனவே நான் இந்த மேட்ரிக்ஸ் H திசையனுடன் பெருக்கினால் இந்த குறிப்பிட்ட துணை மேட்ரிக்ஸ் வடிவத்திலும் எனது பெருக்கத்துடன் குறிப்பிடலாம் எனவே அனைத்து வரிசை திசையன்களும் நெடுவரிசை திசையன்களால் பெருக்கப்படுவதை நீங்கள் காணலாம் ஒவ்வொன்றும் இந்த குறிப்பிட்ட வடிவத்தை உங்களுக்கு வழங்கும் எனவே ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு அளவிடக்கூடிய உறுப்பு என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் எனவே இது 3 திசையன் 3 திசையன் பிரதிநிதித்துவம் ஆகும் இது மாற்றப்பட்ட புள்ளியாகும் எனவே அளவு சம்பந்தப்பட்டிருப்பதால் இந்த சமத்துவ அடையாளத்துடன் செயல்படுவது கடினம் நீங்கள் ஒரு திசையன் மற்றும் 3 திசையன்கள் என்று கருதுகிறீர்கள் அவை இந்த அளவிலான காரணியுடன் தொடர்புடையவை எனவே அவர்களுக்கு ஒரே திசையில் இருக்க வேண்டும் எனவே சமத்துவத்தை அமல்படுத்துவதற்கு பதிலாக நாம் என்ன செய்ய முடியும் இந்த இரண்டு திசையன்களின் குறுக்கு உற்பத்தியை நாம் எடுக்கலாம் ஏனெனில் அவை ஒரே திசைகளைக் கொண்டிருக்கின்றன எனவே அவை இணையான திசையன்கள் எனவே அவற்றின் குறுக்கு தயாரிப்பு உங்களுக்கு 0 திசையன் கொடுக்க வேண்டும் எனவே இது 0 திசையன் இது 3 திசையன் பிரதிநிதித்துவம் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் இது 0 திசையன் ஆகும் எனவே நான் குறுக்கு தயாரிப்பு செய்தால் கணக்கீடுகளை இந்த வடிவத்தில் விரிவாக்க முடியும் எனவே இந்த குறுக்கு உற்பத்தியின் 3 கூறுகள் இவை என்பதை நீங்கள் காணலாம் இது 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் இது 0 ஒரு எளிய 0 அல்ல அதன் 0 நெடுவரிசை திசையன் பரிமாணத்தின் பொருள் இந்த உறுப்பு 0 உடன் சமப்படுத்தப்பட வேண்டும் இந்த இரண்டாவது வரிசை இது இரண்டாவது 0 உடன் சமப்படுத்தப்படுகிறது மூன்றாவது வரிசை இதனுடன் சமப்படுத்தப்படுகிறது 0 இந்த பிரதிநிதித்துவத்தில் ஒரு பணிநீக்கம் இருப்பதைக் காட்டலாம் ஏனென்றால் இந்த சமன்பாட்டின் மூலம் நான் முதன்மையாகப் பெருக்கினால் இந்த சமன்பாட்டோடு நான் பெருக்கினால் இந்த இரண்டையும் சேர்த்தால் முதல் சமன்பாட்டை நான் பெருக்கினால் இந்த இரண்டாவது சமன்பாட்டை பெருக்க வேண்டும் என்று பார்ப்போம் எனவே அது இருக்க வேண்டும் நான் அவற்றைச் சேர்த்தால் இந்த இரண்டு அளவு ரத்துசெய்யப்படும் மேலும் நீங்கள் பொதுவானதாக எடுத்துக் கொள்ளலாம் இது இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டை உங்களுக்கு வழங்கும் என்பதை நாங்கள் காண்போம் எனவே அது 0 க்கு சமம்

எனவே இந்த சமன்பாடு தேவையற்றது மற்றும் இந்த இரண்டு சமன்பாட்டையும் மட்டுமே பெறுவீர்கள் எனவே அது குறிப்பிட்ட பயிற்சியின் சுருக்கம் எனவே இது ஒரு தேவையற்ற சமன்பாடு எனவே நேரடி நேரியல் மாற்றத்தில் இந்த இரண்டு சமன்பாடுகளை உங்களுக்கு வழங்கும் இந்த மேட்ரிக்ஸின் முதல் இரண்டு வரிசைகளை மட்டுமே நாம் கருத்தில் கொள்ள முடியும் எனவே இந்த குறிப்பிட்ட வடிவத்தை இந்த சமன்பாடாக நான் பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் இந்த படிவத்தால் வழங்கப்படுகிறது எனவே A இன் பரிமாணம் என்பதை நீங்கள் கவனிக்கலாம் ஏனென்றால் இரண்டு வரிசைகள் உள்ளன ஒவ்வொன்றும் 3 திசையன்களின் இடமாற்றம் ஆகும் எனவே இது 3 திசையன்கள் இது 0 0 0 கழித்தல் w i பிரைம் x நான் இடமாற்றம் x i இடமாற்றம் ஒரு புள்ளி x i எனவே நான் இதை எழுதினால் இது அசல் விண்வெளி புள்ளிகள் இதேபோல் மற்றொரு புள்ளியும் கூட எனவே இது 3 திசையன் என்பதையும் நீங்கள் காண்கிறீர்கள் எனவே நான் அவற்றை ஏற்பாடு செய்தால் இதுபோன்ற 9 நெடுவரிசைகள் இருந்தால் இதுபோன்ற 9 நெடுவரிசைகள் இருக்கும் எனவே அது இருக்க வேண்டும் இந்த அணி எனவே ஒரு புள்ளி இரண்டு சமன்பாடுகள் உங்களுக்குத் தரும் எனவே இந்த சமன்பாடுகளின் தொகுப்பானது ஒரே மாதிரியான சமன்பாடுகளின் தொகுப்பைத் தீர்ப்பதன் மூலம் தீர்க்க முடியும் மேலும் இது நான் முன்பு விவரித்த விரிவாக்கப்பட்ட வடிவம் என்பதை நீங்கள் காணலாம் மேலும் ஒவ்வொரு புள்ளி கடிதத்திற்கும் இந்த இரண்டு வரிசைகளின் அதிக புள்ளிகள் மற்றும் அடுக்குகள் உள்ளன என்பதை நாம் கருத்தில் கொள்ளலாம் இது அதிக பரிமாணத்தைக் கொண்ட ஒரு கலப்பு அணி A ஐ உங்களுக்கு வழங்கும் எனவே n புள்ளி கடிதங்கள் இருந்தால் A இன் பரிமாணம் இருக்கும் ஏனென்றால் நாம் அளவுருவை 1 க்கு சமமாக அமைத்தால் h இன் பிரதிநிதித்துவம் இருக்கும் எனவே இந்த பிரதிநிதித்துவத்தில் நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் எனவே அணி h இன் ஒவ்வொரு வரிசைகளின் நெடுவரிசை திசையன் பிரதிநிதித்துவத்தைக் கொண்டிருக்கும் கடைசி உறுப்பு 1 என்று அமைக்கப்பட்டு பின்னர் இந்த சமன்பாட்டை மறுசீரமைத்தால் மட்டுமே இந்த சமன்பாட்டைப் பெறுவீர்கள் எனவே இறுதியாக பரிமாணம் மற்றும் எல்லா முனைப்புள்ளிகளின் அடுக்கையும் நான் பெற்றால் அது இருக்கும் எனவே அதிக எண்ணிக்கையிலான சமன்பாடுகள் இருப்பதால் 8 அறியப்படாதவை மட்டுமே உள்ளன எனவே குறைந்த சதுர பிழை மதிப்பீட்டு முறையைப் பயன்படுத்தலாம் எனவே அனைத்து நோக்கங்களும் குறைப்பதே ஆகும் இங்கு h இன் பரிமாணமும் b இன் பரிமாணமும் ஆகும் எனவே இந்த சமன்பாட்டின் தீர்வை இந்த வடிவத்தில் பெறலாம் இது குறைந்தபட்ச சதுரத்தை தீர்ப்பதன் மூலம் என்பதை நீங்கள் காணலாம் இதன் மூலம் நாம் b ஐ பெருக்கலாம் இது இந்த செயல்பாட்டின் போலி தலைகீழ் என்று அழைக்கப்படுகிறது முழு விஷயத்தையும் போலி தலைகீழ் செயல்பாடு என்று அழைக்கப்படுகிறது நான் போலி தலைகீழ் மேட்ரிக்ஸுடன் பெருக்கினால் இந்த திசையன் கிடைக்கும் மேட்ரிக்ஸ் செயல்பாடுகளைப் பயன்படுத்துவதன் மூலம் இந்த போலி தலைகீழ் பெற ஒரு எளிய வழியை நான் உங்களுக்குக் காட்ட முடியும் சொல்லுங்கள் தோராயமாக நாம் விரும்புவது b க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே நாம் ஒவ்வொரு பக்கத்தையும் பெருக்கி சமன்பாடுகளை பெறுவீர்கள் எனவே இப்போது நீங்கள் ஒரு A இடமாற்றத்தின் தலைகீழ் எடுத்து அதன் விளைவாக செயல்படுவதன் மூலம் பெருக்கி அதனுடன் தொடர்புடைய சமன்பாடுகளை உங்களுக்குத் தரும் அதையே நீங்கள் இங்கு பெறுகிறீர்கள் எனவே நீங்கள் இந்த குறிப்பிட்ட தீர்வுகளைப் பயன்படுத்தினால் இந்த வடிவத்தில் மேட்ரிக்ஸ் H இன் கூறுகளைப் பெறுவீர்கள் மேலும் அதை 1 என உறுப்புடன் சேர்த்துக் கொள்வீர்கள் பிறகு உங்களுக்கு ஒரு மாற்றம் அணி கிடைக்கும் ஆனால் இங்கேயும் சிக்கல் என்னவென்றால் உங்கள் சமமான 1 என்ற அனுமானம் 0 ஆக இல்லாவிட்டால் அதை 1 ஆக வைக்க முடியாது அந்த விஷயத்தில் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்த முடியாது எனவே பொதுவாகப் பொருந்தக்கூடிய ஒரு முறை உள்ளது மேலும் இது ஒரே மாதிரியான சமன்பாடுகளின் தீர்வைத் தீர்ப்பது உங்களுக்குத் தெரியும் இந்த விஷயத்தில் நாங்கள் எந்த அனுமானங்களையும் செய்யவில்லை ஒரு குறிப்பிட்ட மாறிலிக்கு ஒரு குறிப்பிட்ட மதிப்புக்கு எந்த மதிப்பையும் எந்த அளவுருவையும் அமைக்கவில்லை முழு சிக்கலையும் 0 க்கு சமமாக தீர்க்க நாங்கள் கருதுகிறோம் எனவே இந்த விவரக்குறிப்பு 0 உடன் தொடர்புடையது எனவே ஆவின் அந்த மதிப்புகளை நீங்கள் பெற விரும்புகிறீர்கள் இது இந்த குறிப்பிட்ட சமன்பாடுகளை குறைக்கும் எனவே உங்கள் புறநிலை செயல்பாடுகள் இந்த விஷயத்தில் சற்று வித்தியாசமாக இருக்கும் என்பதிலிருந்து பிழையின் பிழை உங்களிடம் இப்போது A இன் பரிமாணம் உள்ளது ஏனென்றால் நீங்கள் ஒரு அளவுருவை வலது புறத்தில் மாற்றி அதன் மதிப்பை 1 ஆக அமைக்கவில்லை முழு திசையனையும் 9 பரிமாண திசையன் என்று நாங்கள் கருதினோம் உருமாற்ற மேட்ரிக்ஸின் கூறுகளை உருவாக்கி ஒவ்வொரு புள்ளியும் உங்களுக்கு ஒரு ஜோடி சமன்பாடுகளை கொடுங்கள் A1 A2 A3 அவை சமன்பாடுகளுடன் தொடர்புடைய வரிசைகள் எனவே A இன் பரிமாணம் இருக்கும் h இன் பரிமாணம் எனவே Ah பரிமாணம் முழு விஷயம் எனவே 0 இன் பரிமாணம் ஆகவே Ah ன் விதிமுறையை நாம் குறைக்க விரும்புகிறோம் அதாவது h இன் விதிமுறை 1 க்கு சமம் ஏனெனில் இதில் ஒரு அளவிலான காரணி உள்ளது எனவே இந்த மதிப்பைக் குறைக்க h க்கு ஒரு கட்டுப்பாட்டை வைக்க வேண்டும் மேலும் இந்த கட்டுப்பாடு இது ஒரு நிலையான தேர்வுமுறை சிக்கலாகும் அங்கு நாம் h இன் நெறிமுறையை 1 க்கு சமமாக வைத்திருக்க வேண்டும் எனவே ஒரு திசையனின் விதிமுறை என்றால் என்ன என்று நீங்கள் யோசித்துக்கொண்டிருந்தால் அது அந்த திசையனின் அளவு எனவே உங்களிடம் உள்ள 3 திசையன் வடிவ பிரதிநிதித்துவம் கருதுங்கள் இது முப்பரிமாண பிரதிநிதித்துவம் நான் வரிசை திசையன் பிரதிநிதித்துவத்தைப் பயன்படுத்துகிறேன் எனவே விதிமுறை என்பது வெறுமனே h சதுரங்களின் கூட்டுத்தொகையாக இருக்கும் இதன் சதுர மூலத்தை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் அதாவது அந்த திசையனின் அளவு எனவே நாங்கள் குறைக்கிறோம் மேலும் பரிமாணத்தின் திசையனையும் உங்களுக்கு வழங்கும் எனவே இந்த விஷயத்தின் விதிமுறையை நாங்கள் குறைத்து வருகிறோம் எனவே இந்த சமன்பாட்டிற்கு ஒரு தீர்வு உள்ளது இது நன்கு அறியப்பட்ட தீர்வு இது மிகச்சிறிய ஈஜென் மதிப்பின் அலகு ஈஜென் திசையன் ஆகும் எனவே இந்த முடிவைப் பயன்படுத்தி இந்த தீர்வைப் பெறும் இந்த குறிப்பிட்ட கோட்பாட்டை நான் விவாதிக்கப் போவதில்லை இந்த சமன்பாட்டின் ஒரு தீர்வாக ஈஜென் திசையன் ஒரு சிறிய ஈஜென் மதிப்புக்கு ஒத்ததாக ஈஜென் திசையன் கணக்கிட முடிந்தால் இந்த குறிப்பிட்ட உண்மையை நாங்கள் பயன்படுத்துவோம் எனவே இந்த சிக்கலைத் தீர்ப்பதற்கான ஒரு வழி இது நாங்கள் முன்பு விவாதித்தபடி ஒரே மாதிரியான ஒரேவிதமான சமன்பாடுகளின் தொகுப்பு அல்லது ஒரேவிதமான சமன்பாடுகளின் தொகுப்பிற்கான குறைந்தபட்ச சதுர பிழை மதிப்பீட்டைப் பயன்படுத்தி நீங்கள் தீர்க்க முடியும் ஆனால் வேறு பிழை அளவுகோல்கள் இருக்கலாம் நேரடி நேரியல் உருமாற்ற முறைகள் என அழைக்கப்படும் முந்தைய முறைகளில் நாம் பயன்படுத்திய பிழை காலத்தைப் போலவே அந்த பிழைகள் இயற்கணித பிழைகள் என அழைக்கப்படுகின்றன அவை மிகக் குறைந்த சதுர பிழைகள் எவ்வாறு வரையறுத்துள்ளோம் அந்த சதுர பிழைகள் அதன் சதுரம் விலகல்கள் மாற்றப்பட்ட புள்ளி உருமாற்ற இடத்தின் உண்மையான கவனிக்கப்பட்ட புள்ளி மற்றும் மதிப்பிடப்பட்ட உருமாற்றம் ஆகியவற்றுக்கு இடையேயான தூரத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் என வடிவியல் பிழை இருக்கலாம் இந்த எல்லா தூரங்களின் உருமாறும் புள்ளி மற்றும் சதுரம் உங்களுக்கு ஒரு பிழையைத் தரும் எனவே இது போன்ற யோசனை உங்களிடம் அசல் இடம் x இருப்பதாகவும் அதை மாற்றும் இடத்திற்கு மாற்றுவதாகவும் கூறுங்கள் எனவே நீங்கள் H ஆபரேஷன் செய்யும்போது இப்போது இது உங்கள் உண்மையான அவதானிப்பு புள்ளிகளாக இருக்கலாம் உண்மை மற்றும் மதிப்பீட்டிற்குப் பிறகு உங்கள் புள்ளி இந்த கட்டத்தில் மதிப்பிடப்படலாம் எனவே இந்த இரண்டிற்கும் இடையிலான தூரம் உங்களுக்கு பிழையின் ஒரு கூறுகளைத் தரும் இந்த தூரங்களில் சிலவற்றை நீங்கள் குறைக்கப் போகிறீர்கள் எனவே இது வடிவியல் பிழையின் ஒரு வடிவம் நாம் பயன்படுத்தும் யூக்ளிடியன் தூரம் மறு திட்டத்துடன் வடிவியல் பிழை அதே மதிப்பீட்டைப் பயன்படுத்துவோம் அதாவது இங்கே நாம் பரிசீலிப்போம் மாற்றப்பட்ட புள்ளிகளிலும் நாங்கள் விண்ணப்பிப்போம் கவனிக்கப்பட்ட உருமாற்ற புள்ளிகளிலும் நாங்கள் விண்ணப்பிப்போம் மேலும் அசல் இடத்தில் மதிப்பிடப்பட்ட புள்ளியைப் பெறுவோம் இதுதான் புள்ளி இது உங்கள் கவனிக்கப்பட்ட புள்ளி என்று கூறி அவற்றுக்கிடையேயான தூரத்தைப் பெறுங்கள் எனவே இது இந்த தலைகீழ் மேப்பிங்கிலிருந்து கூறுகளை உங்களுக்கு வழங்கும் எனவே இது மறு திட்டத்துடன் கூடிய வடிவியல் பிழை நியூட்டன் மறு செய்கை லெவன்பெர்க் மார்குவார்ட் முறை போன்ற நேரியல் அல்லாத செயல்பாட்டு தேர்வுமுறை நுட்பங்கள் போன்ற பல்வேறு முறைகள் உள்ளன இந்த சிக்கல்களைத் தீர்க்க அந்த முறைகள் பயன்படுத்தப்படலாம் மற்றொரு சுவாரஸ்யமான உண்மை உள்ளது அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இரண்டு புள்ளிகளில் காணப்பட்ட புள்ளிகளின் புள்ளி தொகுப்பில் இந்த புள்ளிகளில் மாற்றத்தை கூட நாம் பயன்படுத்தலாம் மேலும் மாற்றத்திற்குப் பிறகும் கூட ஹோமோகிராஃபியை மதிப்பிடலாம் எனவே இந்த குறிப்பிட்ட உண்மையை புரிந்துகொள்வோம் மற்று கருத்தில் கொள்ளுங்கள் எனவே இவை T மற்றும் அசல் மற்றும் மாற்றப்பட்ட இடைவெளிகளில் இரண்டு இடைவெளிகளில் பயன்படுத்தப்படுகின்றன எனவே இப்போது நீங்கள் மாற்றியமைக்கப்பட்ட உருமாறும் புள்ளிகளின் தொகுப்பிற்கு இடையிலான உருமாற்ற மேட்ரிக்ஸை கணக்கிடுகிறீர்கள் எனவே அங்கிருந்து கூட நீங்கள் H ஐ மதிப்பிட முடியும் என்பதை நாம் காணலாம் எனவே இது இந்த புள்ளி x உடன் Hx ஆல் தொடர்புடைய ஒரு உறவு எனவே நீங்கள் T மற்றும் அதனுடன் தொடர்புடைய புள்ளிகளுடன் உருமாற்ற உறவுகளைப் பயன்படுத்துகிறீர்கள் எனவே நீங்கள் அதைக் காணலாம் x என்பது எனவே G இந்த விஷயத்தை உருமாற்ற அணி என்று கருதலாம் எனவே நான் பயன்படுத்தினால் G I ஐ மதிப்பிட முடியும் அங்கிருந்து நான் H மதிப்பிட முடியும் ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால் நீங்கள் குறைந்தபட்சம் சதுர மதிப்பீட்டைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் பெற முடியாது என்பது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் H இன் நெருக்கமான மதிப்பீட்டைப் பெறலாம் ஆனால் அது சமமானதல்ல எனவே நான் உருமாற்றம் இல்லாமல் H ஐ மதிப்பிட்டால் G ஐ மாற்றத்துடன் மதிப்பிட்டு H ஐ திரும்பப் பெற்றால் இந்த நிலையான தேர்வுமுறை சிக்கல்களால் முடிவுகள் சமமாக இருக்காது ஆகவே இந்த உருமாற்றத்தின் ஒரு எடுத்துக்காட்டு என்னவென்றால் நாம் புள்ளி தொகுப்பை மாற்ற முடியும் இதனால் அதன் மையம் பிளான் தோன்றி அதிலிருந்து சராசரி தூரம் ஆகும் எனவே நாம் ஆயங்களை மாற்ற முடியும் நாம் அளவிட முடியும் அல்லது அளவிட முடியும் இதனால் இறுதியாக புள்ளிகளின் பரவல் அனைத்தும் உருமாற்றத்திற்குப் பிறகு இது போன்ற அசல் புள்ளி இருந்தால் T இந்த புள்ளிகள் அனைத்தும் தூரத்திற்குள் புள்ளிகளின் மையம் இருக்க வேண்டும் எனவே இதுதான் யோசனை மற்றும் இந்த வேலையை எளிதில் செய்யக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வகை மாற்றம் உள்ளது எனவே இதை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு புள்ளியையும் அதன் மையத்திலிருந்து கழித்து அதன் நிலையான விலகலால் வகுக்கிறேன் இந்த உருமாற்றத்தின் மூலம் நீங்கள் இந்த குறிப்பிட்ட உண்மையை பாதுகாக்க முடியும் இப்போது நீங்கள் இந்த உருமாற்ற புள்ளியில் நேரடி நேரியல் மாற்றத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் எனவே இது ஹோமோகிராஃபியை மீட்டெடுக்க முடியும் மேலும் இந்த கணக்கீடு வலுவானது இது உங்களுக்குத் தெரிந்த குணகங்களை மதிப்புகளை பெறுவீர்கள் எனவே ஹோமோகிராஃபி கணக்கீடு குறித்த இந்த குறிப்பிட்ட சொற்பொழிவை சுருக்கமாகக் கூறுவதற்கு ஒரு திட்டவட்டமான மாற்றம் இந்த பண்புகளை அது தலைகீழாகக் கொண்டிருப்பதைக் கண்டோம் அது ஒற்றுமையைப் பாதுகாக்கிறது அது எப்போதும் ஒரு நேரியல் வடிவத்தில் இருக்கும் அந்த தகவல் திட்டவட்டமான மாற்றத்தை மதிப்பிடுவதற்கான வசதியான நுட்பங்களை உங்களுக்கு வழங்குகிறது ஏனெனில் நீங்கள் அங்கு நேரியல் மாதிரியைப் பயன்படுத்தலாம் ஆகவே இது ஒரு புள்ளியை மற்றொரு இடத்திற்கு மாற்றுவது மற்றொரு திட்டவட்டமான இடம் திட்டவட்டமான இடத்தின் மற்றொரு புள்ளியாக வரையறுக்கப்படுவது என்பது திட்டவட்டமான மாற்றத்துடன் கூடிய உண்மை எனவே ஒரு குறிப்பிட்ட அசல் இடத்திலுள்ள வரியும் மாற்றப்பட்டு H மாற்றத்துடன் இந்த குறிப்பிட்ட தொடர்புடையது அசல் வரியுடன் நான் பெருக்கினால் அசல் இடத்தில் வரி உங்களுக்கு தொடர்புடைய உருமாறும் இடத்தைப் பெறுவீர்கள் இந்த குறிப்பாக ஹோமோகிராஃபி மதிப்பிடுவதற்கு ஒரு கணக்கீட்டு சிக்கல் உள்ளது இந்த விஷயத்தில் நாங்கள் விவாதித்தோம் உங்களிடம் புள்ளி இருந்தால் நீங்கள் ஹோமோகிராஃபி கணக்கிடலாம் அதைத் தீர்க்க எங்களுக்கு குறைந்தபட்சம் 4 புள்ளி தேவைப்படுகின்றன ஆனால் உங்களிடம் அதிக எண்ணிக்கையிலான கரெஸ்பாண்டென்ஸ்ஸ் இருந்தால் நீங்கள் அதை வலுவாக மாற்றலாம் மற்றும் அவற்றைத் தீர்ப்பதற்கான நேரடி நேரியல் உருமாற்ற நுட்பம் போன்ற லீஸ்ட் ஸஃவரே பிழை தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தலாம் எனவே இது உங்கள் கணக்கீட்டை வலுவாக மாற்றுகிறது